எனவே சிஸ்டம் கால்ஸ் மூலம் பயனாளர் மோடிலிருந்து கெர்னல் மோடுக்கு நிலைமாற்றம் செய்யப்படுகிறது பொதுவாக பயனாளர் ப்ராஸஸ் இயங்கும்போது அவை பயனாளர் மோடில் மோட் பிட் 1 க்கு சமமாக இயங்குகின்றன என்பதை இந்த வரைபடத்தில் காணலாம் இந்த 1 அல்லது 0 என்பது ப்ராஸஸர் வடிவமைப்பாளரால் சித்தரிக்கப்படுகிறது இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டில் பயனாளர் மோடில் மோட் பிட் 1 என்றும் கெர்னல் மோடில் மோட் பிட் 0 என்றும் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இது எதிர் மாறாகவும் இருக்கலாம் மேலும் இதுபோன்ற பல மோட் பிட்களும் இருக்கலாம் இது வெறும் ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் நான் கூறியபடி பயனாளர் ப்ராஸஸ் செயல்படுத்தப்படும்போது சாதாரண ஸ்டேட்மென்ட்கள் பயனாளர் ப்ராஸஸால் எக்ஸிக்யுட் செய்யப்படுகின்றன மேலும் சிறிது நேரம் கழித்து கணினியின் ரிசோர்ஸ்களை ப்ரோக்ராம் அணுக வேண்டிய தேவை வரும்போது அங்கே சிஸ்டம் கால் இருக்கும் எனவே அது சிஸ்டம் கால்ஸை உருவாக்கும் சிஸ்டம் கால்ஸ் உருவாக்கப்படும்போது கணினி கட்டமைப்பில் உள்ள டிராப் வகை இன்ஸ்ட்ரக்ஷன்களால் அவை செயல்படுத்தப்படுகின்றன தொடர்புடைய ப்ராஸஸர் வடிவமைப்பாளரிடம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தொகுப்பு உள்ளது பொதுவாக சில டிராப் வகை இன்ஸ்ட்ரக்ஷன்கள் அதில் உள்ளன அவை இந்த குறிக்கோளுக்காக பயன்படுத்தப்படுகின்றன டிராப் இன்ஸ்ட்ரக்ஷன் கணினியின் கட்டுப்பாட்டை சில குறிப்பிட்ட முகவரிகளுக்கு இடமாற்றம் செய்கிறது மேலும் OS வடிவமைப்பாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் சில குறிப்பிட்ட வெப் சர்வீஸ்களை அந்த டிராப் எண்களில் வைக்கின்றனர் எனவே பயனாளர் ப்ராஸஸால் செய்யப்படும் சிஸ்டம் கால்ஸின் வகையைப் பொறுத்து அதனுடன் தொடர்புடைய டிராப் அழைக்கப்படுகிறது பின்னர் அது கெர்னல் மோடுக்கு வரும் மேலும் அந்த டிராப் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யுட் செய்யப்படும்போது மோட் பிட் 0 க்கு சமமாக இருப்பதை கணினி வடிவமைப்பாளர் உறுதி செய்கிறார் இந்த கட்டத்தில் இது சிஸ்டம் கால்ஸை இயக்குகிறது எனவே இது மிகவும் பாதுகாக்கப்பட்ட சூழலில் உள்ளது இந்த கெர்னல் பகுதியில் ப்ராஸஸர் இயக்கும் கோட் OS வடிவமைப்பாளரால் எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் அதேசமயம் ஒரு ப்ராஸஸ் ஒரு யூசர் ஸ்பேஸில் இருக்கும் போது அதாவது யூசர் ப்ராஸஸ் யூசர் மோட் அது பயனாளரால் எழுதப்பட்ட கோடை இயக்குகிறது நிச்சயமாக சில லைப்ரரி ராெட்டின்கள் உள்ளன அவை பயனாளரின் மோடிலும் செயல்படுத்தப்படலாம் மேலும் அது பயனாளரால் உருவாக்கப்படவில்லை ஆனால் பொதுவாக ஒரு ப்ரோக்ராம் பயனாளர் மோடில் இயங்கும்போது அது பயனாளரால் எழுதப்பட்ட கோடை இயக்குகிறது மேலும் அது கெர்னல் மோடுக்கு செல்லும்போது அது கோடின் ஒரு சிறு பகுதியை இயக்குகிறது இது OS வடிவமைப்பாளரால் எழுதப்பட்டது இதனால் கணினியில் எந்த பிரச்சனையும் தேவையற்ற சிக்கலும் இல்லாதவாறு இந்த கோட்கள் மிகவும் கவனமாக எழுதப்பட்டுள்ளன எனவே இந்த எக்ஸிக்யூட்டிங் சிஸ்டம் கால் மோட் பிட்டை 0 க்கு சமமாக மாற்றுகிறது சிஸ்டம் கால் செயலாக்கம் முடிந்ததும் அது மோட் பிட்டை 1 ஆக மாற்றும் பின்னர் அது சிஸ்டம் காலிலிருந்து திரும்பும் அது பயனாளர் ப்ராஸஸ் எக்ஸிக்யுஷனுக்கு திரும்பி செல்கிறது ஆகவே இந்த பயனாளர் மோட் மற்றும் கெர்னல் மோட் போன்றவை நமக்கு கிடைத்துள்ளன பெரும்பாலான நேரங்களில் நாம் சில நேரங்காட்டிகளைக் வைத்திருக்க வேண்டும் ப்ராஸஸ்கள் முடிவில்லா சுழற்சியில் இருப்பதைத் தடுக்க ஒரு நேரங்காட்டி பயன்படுத்தப்படுகிறது நேரங்காட்டி ஒரு வன்பொருள் சாதனம் எனவே உண்மையில் நீங்கள் ஒரு ப்ராஸஸை தொடங்கும்போது இந்த ப்ராஸஸ் கணினி ரிசோர்ஸ்களை அதிகமாக எடுத்துக்கொள்கிறது என்பது உங்களுக்கு எப்படித் தெரியும் கணினி ரிசோர்ஸ்கள் அதிகமான ஸிபியு நேரத்தின் அடிப்படையில் இருக்கலாம் அல்லது சில அச்சுப்பொறி அல்லது வேறு சில கணினி ரிசோர்ஸ்கள் அடிப்படையில் இருக்கலாம் இது அதிக நேரம் எடுக்கும் என்று உங்களுக்கு எப்படித் தெரியும் எனவே அந்த குறிக்கோளுக்காக நாம் கணினியில் அந்த குறிப்பிட்ட ரிசோர்ஸ்களின் ப்ராஸஸ்கள் பயன்பாட்டிற்கு ஒரு வரம்பை வைக்கலாம் அல்லது ப்ராஸஸ் முடிவில்லா சுழற்சிக்கு செல்லும் ஒரு நேரங்காட்டியை தொடங்குவதன் மூலம் இதை செய்யமுடியும் நேரங்காட்டி முடியும்போது இந்த நேரத்தில் ப்ராஸஸ் முடிந்திருக்க வேண்டும் என்று அர்த்தம் ஆனால் அது தவறாக நடந்து கொள்வதால்தான் இது இந்த வகை செயல்திறனை அளிக்கிறது எனவே அந்த ப்ராஸஸ் நிறுத்தப்பட வேண்டியிருக்கலாம் எனவே வழக்கமாக சில அமைப்புகள் ப்ராஸஸ் பயன்படுத்தக்கூடிய ஸிபியு நேரத்தின் அளவிற்கு ஒரு வரம்பை வைக்கின்றன மேலும் அந்த நேரம் முடியும்போது ப்ராஸஸ் தானாகவே அழிகிறது எனவே இந்த நேரங்காட்டி ஒரு ப்ராஸஸர் வடிவமைப்பாளரான வன்பொருள் வடிவமைப்பாளரால் வழங்கப்படுகிறது இது கணினியில் ஒரு நேரங்காட்டியைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே நேரங்காட்டி என்பது ஒரு கவுன்டர் இது பிசிகல் க்ளாக்கால் குறைக்கப்படுகிறது எனவே நான் ஒரு நேரங்காட்டியை 10 வினாடிகள் தொடங்குவதாக இருந்தால் பிசிகல் க்ளாக்கின் ஒவ்வொரு டிக்கிற்கும் பிறகு நேரங்காட்டி மதிப்பு ஒவ்வொன்றாக குறைக்கப்படும் பின்னர் மதிப்பு 0 ஆகும்போது அது அந்த நேரத்திற்கு பிறகு கணினியை குறுக்கிடும் இப்போது இந்த குறுக்கீடு வரும்போது இந்த நேரத்தில் ப்ராஸஸ் அது உபயோகப்படுத்தும் ரிசோர்ஸை வெளியிடவில்லை என்பது நமக்குத் தெரிகிறது எனவே இந்த ப்ராஸஸ் தவறாக நடக்கிறது என்று நாம் அடையாளம் காணலாம் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் ப்ராஸஸ் எவ்வளவு நேரம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறிக்கும் சிறப்புரிமை இன்ஸ்ட்ரக்ஷனை கவுண்டரை அமைப்பதன் மூலம் செய்யும் கவுண்டர் மதிப்பு 0 ஐ அடையும் போது குறுக்கீடு உருவாக்கப்படும் பின்னர் கட்டுப்பாட்டை மீட்டெடுக்க அல்லது ஒதுக்கப்பட்ட நேரத்தை மீறும் ப்ரோக்ராமை நிறுத்த ஒரு ஷெட்யூலை திட்டமிடுவதற்கு முன்னர் OS கவுண்டரின் மதிப்பை அமைக்கும் எனவே நாம் சொல்வது என்னவென்றால் பல்வேறு பயனாளர்களைப் பெற்ற ஒரு கணினி அமைப்பு எனக்கு கிடைத்துள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே மல்டியூசர் அல்லது மல்டி பிராசசிங் அமைப்பில் அடிப்படை தேவை என்னவென்றால் ஒவ்வொரு ப்ராஸஸும் அல்லது ஒவ்வொரு பயனாளரும் குறிப்பிட்ட நேரத்திற்குப் பிறகு ஸிபியுவிற்க்கான அணுகலைப் பெற வேண்டும் நாம் எல்லோரிடமும் நேர்மையாக இருக்க அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 2 விநாடி கொடுப்போம் என்று முடிவு செய்யலாம் நாம் அவ்வாறு செய்யும்போது எப்படியாவது 2 விநாடி முடிந்தது என்பதை கணினி அறிந்து கொள்ள வேண்டும் அது எவ்வாறு தெரியும் 2 விநாடிக்கு ஒரு நேரங்காட்டியை தொடங்குவதன் மூலம் இது தெரியும் மேலும் 2 விநாடி முடிந்ததும் நேரங்காட்டி வரும் அதில் 2 சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் அதில் 2 சாத்தியக்கூறுகள் உள்ளன ஒரு வாய்ப்பு என்னவென்றால் 2 விநாடி வழங்கப்பட்ட ப்ராஸஸ் 2 விநாடிகளுக்கு இயங்காது இது 2 வினாடிக்கு முன் முடிந்து மீண்டும் வருகிறது அல்லது இது 2 விநாடிகளுக்கு இயங்காமல் ஒரு IO செயல்பாட்டிற்கு செல்கிறது இது ஒரு வகை நிலைமை நாம் ஒரு ப்ராஸஸை நல்லது என்று கூறும்போது அதன் நடத்தை நன்றாக உள்ளது ஏனெனில் அது நிறைய ஸிபியு நேரத்தைப் பயன்படுத்துவதில்லை அது மற்றவைகளுக்கு எக்ஸிக்யூட் செய்வதற்கான வாய்ப்புகளை அளிக்கிறது மற்றொரு சாத்தியம் என்னவென்றால் ப்ராஸஸ் தொடர்ந்து தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 2 வினாடிகளைப் பயன்படுத்துகிறது அது இடையில் நிற்காது இந்த நேரங்காட்டி குறுக்கீடு வரும்போது ப்ராஸஸ் முடிந்துவிட்டது ப்ராஸஸ் அதன் 2 வினாடி நேரத்தை முழுமையாகப் பயன்படுத்தியது என்பதை OS அறியும் எனவே OS இப்போது கணினியின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறுகிறது பின்னர் அது அந்த ப்ராஸஸை ஸிபியுவிலிருந்து அகற்றி வரிசையில் இருக்கும் அடுத்த ப்ராஸஸுக்கு கொடுக்கும் மீண்டும் இந்த ப்ராஸஸ் எக்ஸிக்யுட் செய்யப்படும் சிறிது நேரம் கழித்து மற்ற அனைத்து ப்ராஸஸ்களும் அவற்றின் முறைகளை பெற்றபிறகு மீண்டும் இது இந்த ப்ராஸஸுக்கான ஒரு முறையாகும் அந்த வழியில் அது செல்ல முடியும் எனவே இந்த நேரங்காட்டி மிகவும் முக்கியமானது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் மிக முக்கியமான பகுதி ப்ராஸஸ் மேனேஜ்மென்ட் என அழைக்கப்படுகிறது எனவே இந்த ப்ராஸஸை நாம் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் எக்ஸிக்யுஷனில் இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் ப்ராஸஸ் என்று அழைக்கப்படுகிறது என்று உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் இது கணினியில் உள்ள ஒரு வேலை அலகு எனவே நான் எழுதும் எந்தவொரு ப்ரோக்ராமும் இறுதியில் கணினியால் செயல்படுத்தப்படும் எனவே அது ஒரு ப்ராஸஸாக மாறுகிறது எனவே நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது அதை சில கம்பைலர்களைப் பயன்படுத்தி மொழிபெயர்த்து அதன் மெஷின் கோடை பெற்றுள்ளேன் எனவே உருவாக்கப்படும் மெஷின் கோட் டிஸ்க்கில் எக்ஸிக்யுட்டபில் ஃபைலாக வைக்கப்படுகிறது அது ஒரு பேஸிவ் என்டைட்டி ஆகும் அது எக்ஸிக்யூஷனுக்கு ஸிபியுவை எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யுஷனுக்காக வழங்கப்படும் போது பயனாளர் ப்ரோக்ராமை இயக்க விரும்புகிறார் பின்னர் ப்ரோக்ராம் பிரதான நினைவகத்தில் ஏற்றப்பட்டு அது எக்ஸிக்யுட் செய்ய தொடங்குகிறது எனவே இது ஸிபியு நேரத்தையும் எடுத்துக்கொள்ளத் தொடங்குகிறது எனவே இப்போது ப்ராஸஸ் ஆக்டிவாக உள்ளது எனவே ப்ரோக்ராம் ஒரு பேஸிவ் என்டைட்டி என்று நான் சொன்னால் ப்ராஸஸ் ஒரு ஆக்டிவ் என்டைட்டியாக இருக்கும் ப்ராஸஸுக்கு தன்னுடைய பணியை செய்வதற்கு ஸிபியு நினைவகம் IO ஃபைல்கள் போன்ற ரிசோர்ஸ்கள் தேவை அதேசமயம் ஒரு ப்ரோக்ராம் டிஸ்க்கில் மட்டுமே உள்ளது எனவே இது சில டிஸ்க் ரிசோர்ஸ்களை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது அதைத் தவிர வேறு எதுவும் இல்லை சில ப்ரோக்ராம் உள்ளது ப்ராஸஸுக்கு ஸிபியு மெமரி IO ஃபைல் மற்றும் சில துவக்க டேட்டா தேவைப்படும் சில டேட்டா வேரியபில் தேவைப்படும் அவற்றிற்கு ஏதேனும் மதிப்புகள் இனிஸியலைஸ் செய்யப்படவேண்டும் அவையெல்லாம் தேவைப்படுகின்றன ப்ராஸஸ் முடிவடைதல் ப்ராஸஸ் இயங்கும் போது அது பல ரிசோர்ஸ்களைக் கொண்டிருந்தது எனவே ப்ராஸஸ் முடிவடையும் போது இந்த ரிசோர்ஸ்கள் அனைத்தும் கணினியால் திரும்ப எடுக்கப்பட வேண்டும் மேலும் அது வேறு ஏதேனும் ப்ராஸஸால் பயன்படுத்தப்படலாம் எனவே ப்ராஸஸ் முடிவுக்கு வந்த பிறகு மறுபயன்பாட்டுக்குரிய ரிசோர்ஸ்களை மீட்டெடுக்க வேண்டும் நாம் த்ரட்ஸ் பற்றி பின்னர் விரிவாகப் பேசுவோம் ஆனால் த்ரட் என்பது ப்ராஸஸுக்குள் உள்ள ஸிபியு பயன்பாட்டின் ஒரு அடிப்படை அலகு எனவே ஒரு ப்ராஸஸுக்குள் பல எக்ஸிக்யூஷன்கள் இருக்கக்கூடும் மேலும் இணையாகச் செல்லக்கூடிய பல தொடர் வரிசைகள் இருக்கும் ஒரு பொதுவான எடுத்துக்காட்டு இது போன்றது எனக்கு ஒரு சர்வர் சில வெப் சர்வர் கிடைத்துள்ளன என்று வைத்துக்கொள்வோம் மேலும் கணினியின் வெவ்வேறு பயனாளர்களிடமிருந்து பல கோரிக்கைகள் வருகின்றன இப்போது அவை அனைத்தும் ஒரே சர்வர் ப்ரோக்ராமை இயக்குகின்றன ஆனால் அதற்குள் ஒவ்வொரு பயனாளருக்கும் அல்லது ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் சேவையகத்துடன் இணைக்கும் வேறுபட்ட என்டைட்டி கிடைத்துள்ளது எனவே அவை அனைத்தும் த்ரட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன இந்த அர்த்தத்தில் ஒரு த்ரட் என்பது ஒரு ப்ராஸஸுக்குள் உள்ள ஸிபியு பயன்பாட்டின் அடிப்படை அலகு ஆகும் ஸிங்கிள் த்ரட்டட் ப்ராஸஸில் இன்ஸ்ட்ரக்ஷன்கள் ஒரு நேரத்தில் ஒவ்வொன்றாக தொடர்ச்சியாக நேரம் நிறைவடையும் வரை எக்ஸிக்யுட் செய்யப்படும் எனவே இந்த வகை விஷயங்கள் ஸிங்கிள் த்ரட்டட் ப்ராஸஸ் ஆகும் எனவே ஒரு ப்ரோக்ராம் கவுண்டரை வைத்திருக்கும் ஒரு ப்ராஸஸைப் பார்த்தால் அது எக்ஸிக்யுட் செய்ய வேண்டிய அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனின் லொக்கேஷனை குறிப்பிடுகிறது அது மிகவும் பொதுவானது எந்தவொரு கணினியிலும் நாம் எக்ஸிக்யுட் செய்ய வேண்டிய எந்தவொரு ப்ரோக்ராமுக்கும் இந்த ப்ராஸஸரில் ஒரு ப்ரோக்ராம் கவுன்டர் ரெஜிஸ்டர் இருக்கும் அது அடுத்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யுஷன் செய்ய வேண்டும் என்று சொல்லும் ஸிங்கிள் த்ரட்டட் ப்ராஸஸ்களுடன் ஒப்பிடுகையில் நம்மிடம் உள்ள மல்டித்ரெட் ப்ராஸஸில் ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒரு ப்ரோக்ராம் கவுன்டர் கிடைத்துள்ளது நான் சொல்லிக்கொண்டிருந்தபடி அந்த வெப் சர்வர் ப்ரோக்ராமுக்கு பல த்ரெட்ஸ் இருக்கக்கூடும் பின்னர் ஒவ்வொரு த்ரெட்டிலும் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யுட் செய்து கொண்டிருந்தேன் என்பதை நான் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே ஒருவிதத்தில் ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் ஒன்று என பல ப்ரோக்ராம் கவுண்டர்களைப் பெற்றுள்ளோம் என்று நீங்கள் சொல்லலாம் பொதுவாக ஒரு கணினியில் பல ப்ராஸஸ்கள் இருக்கும் அவற்றில் சில பயனாளர் ப்ராஸஸ்கள் மற்றும் சில ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் ப்ராஸஸ்கள் அவை ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஸிபியுவில் ஒரே நேரத்தில் இயங்குகின்றன இது மிகவும் பொதுவான காட்சி சில பயனாளர் ப்ரோக்ராம்கள் சில பயனாளர் ப்ராஸஸ்கள் மற்றும் சில ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் ப்ராஸஸ்களை நாம் கொண்டிருக்கலாம் எனவே அவை ஒரே நேரத்தில் ஒரு ஸிபியு அல்லது பல ஸிபியுவில் இயங்கலாம் எனவே ஷெட்யுலிங் கொள்கையைப் பொறுத்து இந்த ப்ராஸஸ்கள் ஸிபியுகளுக்கு வழங்கப்படுகின்றன பின்னர் அவை எக்ஸிக்யுட் செய்யப்படுகின்றன எனவே அவற்றின் ஒத்திசைவைப் பராமரிக்க வேண்டும் எனவே த்ரெட்களின் மத்தியில் ஸிபியுக்களை மல்டிபிளக்ஸ் செய்வதன் மூலம் ஒத்திசைவு செய்யப்படுகிறது எனவே 4 ஸிபியுகள் மற்றும் 10 ப்ராஸஸ்கள் அல்லது 10 த்ரெட்கள் இருந்தால் அவற்றில் 10 ஐயும் ஒரே நேரத்தில் எக்ஸிக்யுட் செய்ய முடியாது ஆனால் அவற்றில் 4 ஐ எடுத்து 4 ஸிபியுக்களுக்கு என்னால் கொடுக்க முடியும் 4 ஸிபியுக்களின் 4 கோர்களுக்கு கொடுக்கலாம் பின்னர் சிறிது நேரம் கழித்து எக்ஸிக்யூஷனுக்கு கொடுத்த 4 த்ரெட்களின் தொகுப்பை நான் திரும்ப எடுத்துக்கொள்கிறேன் பிறகு 4 த்ரெட்களின் தொகுப்பை எக்ஸிக்யூஷனுக்கு கொடுக்கிறேன் அதை அவ்வாறு செய்ய முடியும் எனவே அந்த வழியில் த்ரெட்களில் டைம் மல்டிபிளெக்ஸிங் என்ற கருத்து உள்ளது எனவே ப்ராஸஸ் மேனேஜ்மென்ட் செயல்களுக்கு ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் பொறுப்பு ஆகும் பயனாளர் மற்றும் கணினி ப்ராஸஸ்களை ஒருவர் உருவாக்கி நீக்குகிறார் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வரும் போது அது சில ப்ராஸஸ்களை உருவாக்குகிறது மற்றும் பயனாளர் ப்ரோக்ராம்கள் வரும்போதெல்லாம் அவை சில ப்ராஸஸ்களை உருவாக்குகின்றன சிறிது நேரத்திற்குப் பிறகு இந்த ப்ராஸஸ்களில் சில செயலிழந்துவிடும் எனவே அவற்றை நீக்க வேண்டும் எனவே ப்ராஸஸ்களை உருவாக்குவதும் நீக்குவதும் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் ப்ராஸஸ் மேனேஜ்மென்ட் மாட்யுலின் முக்கியமான பொறுப்பாகும் ஒரு ப்ராஸஸை இடையில் நிறுத்த அல்லது சில ப்ராஸஸ்களை மீண்டும் தொடங்க நாம் விரும்பலாம் எனவே நான் சொல்லிக்கொண்டிருந்தபடி ஒரு ப்ராஸஸ் நிறைய ஸிபியு ரிசோர்ஸ்களை அல்லது IO ரிசோர்ஸ்களை எடுத்துக் கொள்ளலாம் ஒரு ப்ராஸஸ் எக்ஸிக்யுட் செய்வதை எவ்வாறு நிறுத்துவது இடையில் நான் அதை நிறுத்தினால் பின்னர் அதை மறுதொடக்கம் செய்ய வேண்டும் நீங்கள் அதை எவ்வாறு இடையில் நிறுத்துகிறீர்கள் எவ்வாறு செயல்பாட்டை மீண்டும் தொடங்குகிறீர்கள் ப்ராஸஸ்களின் ஒத்திசைவுக்கான வழிமுறையை எவ்வாறு வழங்குவது எனவே ப்ராஸஸ்களின் செயல்பாட்டிற்கு இடையில் நான் ஒத்திசைவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் எனவே எனக்கு 2 ப்ராஸஸ்கள் P1 மற்றும் P2 ஆகியவை கிடைத்துள்ளன மேலும் இந்த ப்ராஸஸ் P2 P1 ஆல் கணக்கிடப்படும் சில மதிப்பை பயன்படுத்துகிறது எனவே என் கணினியில் P 1 மற்றும் P 2 ஆகியவை 2 இணை ப்ராஸஸ்கள் அல்லது இணையான த்ரெட்ஸ் என்றாலும் எனது கணினியில் ப்ராஸஸ் P1 முதலில் செயல்படுத்தப்பட வேண்டும் அதன்பின்னரே ப்ராஸஸ் P2 செயல்படுத்தப்பட வேண்டும் எனவே P1 மற்றும் P2 க்கு இடையில் வெளிப்படையான ஒத்திசைவு தேவை உள்ளது பொதுவான விஷயத்தில் ஒரு கணினியில் பல ப்ராஸஸ்கள் கிடைத்துள்ளன என்று நான் நினைக்கலாம் மேலும் இது போன்ற சில ஒத்திசைவு தேவைகள் உள்ளன இது P1 P2 P3 P4 எனக் கூறினால் P4 க்கு P1 தேவைப்படுகிறது மற்றும் P2 முடிந்துவிட வேண்டும் என்பது போல் இருக்கலாம் P3 முடிந்த பிறகுதான் எக்ஸிக்யுட் செய்யப்படக்கூடிய மற்றொரு செயல்முறை P5 உள்ளது இந்த P4 மற்றும் P5 இரண்டும் முடிந்தபின் எக்ஸிக்யுட் செய்யப்படக்கூடிய ப்ராஸஸ் P6 உள்ளது இப்போது இந்த வகை ஒத்திசைவை எவ்வாறு உறுதிப்படுத்துவது எனவே நான் 6 சார்பற்ற ப்ராஸஸ்களை உருவாக்கி அதை கணினிக்குக் கொடுத்தால் P1 P2 க்கு முன் கணினி P4 ஐ இயக்காது என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது எனவே அது ஒத்திசைவு சிக்கல் ஆகும் சில நேரங்களில் P1 ஆல் கணக்கிடப்பட்ட சில டேட்டா P2 ஆல் பயன்படுத்தப்படுகிறது என சொல்வது போன்ற தகவல்தொடர்புக்கு சில வழிமுறைகள் நமக்கு தேவை எனவே ப்ராஸஸ்களுக்கு இடையில் சில தகவல்தொடர்பு முறைகள் இருக்க வேண்டும் மேலும் பலவகை ப்ராஸஸ்களை நீங்கள் பெறும்போதெல்லாம் ஏற்படும் ஒரு பொதுவான பிரச்சனை இருக்கிறது அது டெட் லாக் பிரச்சனை என்று அழைக்கப்படுகிறது எனவே டெட் லாக் என்பது எந்தவொரு ப்ராஸஸும் தொடர முடியாத நிலைமை கணினி செயல்திறன் மிகக் குறைவாக இருக்கும் ஏனென்றால் எல்லா ப்ராஸஸ்களும் அவை ஒவ்வொன்றாலும் கணக்கிடப்பட்ட டேட்டாகளுக்காக காத்திருக்கத் தொடங்குகின்றன அல்லது அவை அனைத்தும் வேறு சிலவற்றால் விடுவிக்கப்படுவதற்கு காத்திருக்கத் தொடங்குகின்றன வேறு சில ப்ராஸஸ் அதன் ரிசோர்ஸ்ஸை முடிக்க அந்த ப்ராஸஸ் மீண்டும் காத்திருக்கிறது எனவே இறுதியில் அவை அனைத்தும் ஒரு சுழற்சி சூழ்நிலைக்குச் செல்கின்றன பின்னர் முழு அமைப்பும் எதுவும் முன்னேறாத ஒரு கணினி நிலைமையை நமக்கு தருகிறது இது ஒரு டெட் லாக் நிலைமை எனவே டெட் லாக் பற்றிய விவாதத்திற்குச் செல்லும்போது அதைப்பற்றி இன்னும் விரிவாகப் பார்ப்போம் எனவே இவைகள் இந்த ப்ராஸஸ் மேனேஜ்மென்ட் பகுதியின் பொறுப்புகள் ஆகும் பின்னர் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தில் மற்றொரு மாட்யுல் உள்ளது இது மெமரி மேனேஜ்மென்ட் மாட்யுல் என அழைக்கப்படுகிறது எனவே இங்கே வேலை ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யுட் செய்வது அனைத்து இன்ஸ்ட்ரக்ஷன்களும் நினைவகத்தில் இருக்க வேண்டும் எனவே இது முதல் விஷயம் எனவே ஒரு ப்ரோக்ராமை எக்ஸிக்யுட் செய்வதற்கு ப்ரோக்ராம் பிரதான நினைவகத்தில் இருக்க வேண்டும் ஏனெனில் ஸிபியு பிரதான நினைவகத்துடன் மட்டுமே பேச முடியும் அது இரண்டாம் நிலை சேமிப்பகத்துடன் பேச முடியாது எனவே ப்ரோக்ராம் முக்கிய நினைவகத்தில் இருக்க வேண்டும் எனவே முழு ப்ரோக்ராமும் பிரதான நினைவகத்தில் இருக்க வேண்டும் முழு ப்ரோக்ராமும் பிரதான நினைவகத்தில் ஏற்ற முடியாத நிலையிலும் இருக்கலாம் எனவே சில திட்டங்களை நாம் காண்போம் அதில் நாம் ப்ரோக்ராமின் ஒரு பகுதியை ஏற்றினாலும் அதை கணினியால் ஸிபியு மூலம் எக்ஸிக்யுட் செய்ய முடியும் எனவே இது முதல் தேவை இரண்டாவது தேவை என்னவென்றால் ப்ரோக்ராமுக்குத் தேவையான எல்லா டேட்டாவும் நினைவகத்தில் இருக்க வேண்டும் எனவே ப்ரோக்ராமின் கோடை தவிர அந்த டேட்டா பகுதி அனைத்தும் நினைவகத்தில் இருக்க வேண்டும் நினைவகத்தில் என்ன எப்போது உள்ளது என்பதை மெமரி மேனேஜ்மென்ட் தீர்மானிக்கிறது எனவே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யுட் செய்வதற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கோட் நினைவகத்தில் இருக்க வேண்டும் மற்றும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செயல்படும் வேரியபில் நினைவகத்தில் இருக்க வேண்டும் எனவே மெமரி மேனேஜ்மென்ட் கொள்கை என்னவென்றால் அனைத்து ப்ரோக்ராம்களும் சீராக இயங்குவதற்கு நினைவகத்தில் எந்த ப்ரோக்ராம் ஸெக்மென்ட்கள் இருக்க வேண்டும் எந்த டேட்டா ஸெக்மென்ட்கள் இருக்க வேண்டும் மற்றும் அந்த மதிப்புகள் எந்த நேரத்தில் இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும் எனவே ஒரு ப்ரோக்ராம் இப்போது எக்ஸிக்யுட் செய்யபடவில்லை என்றால் அதனுடன் தொடர்புடைய ப்ரோக்ராம் மற்றும் டேட்டா வேரியபில் நினைவகத்தில் ஏற்றப்பட வேண்டும் என்பது கட்டாயமில்லை எனவே நினைவக மேலாளர் இப்போது இந்த பகுதியை நினைவகத்தில் வைக்க மாட்டேன் தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் வேறு சில ப்ரோக்ராம்களுக்கான டேட்டா மற்றும் ப்ரோக்ராம்களை ஏற்றுவதற்கு இந்த இடத்தைப் பயன்படுத்துவேன் என்று முடிவு செய்யலாம் எனவே அந்த வகையில் நினைவகத்தில் என்ன இருக்க வேண்டும் எப்போது இருக்க வேண்டும் என்பதை மெமரி மேனேஜ்மென்ட் தீர்மானிக்கும் நினைவகத்தின் எந்த பகுதிகள் யாரால் தற்போது பயன்படுத்தப்படுகின்றன எந்த ப்ராஸஸ்கள் மற்றும் டேட்டாவை நினைவகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நகர்த்துவது என்பதை தீர்மானித்தல் மற்றும் நினைவக இடத்தை தேவைக்கேற்ப ஒதுக்குதல் மற்றும் நீக்குதல் என்பவற்றை மெமரி மேனேஜ்மென்ட் செயல்கள் சொல்கின்றன இவை மெமரி மேனேஜ்மென்ட்டின் முக்கிய பொறுப்புகள் ஆகும் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் வடிவமைப்பை நீங்கள் பார்த்தால் அவை பல தொகுதிகளாக பிரிக்கப்படலாம் எனவே அவற்றில் ஒன்று ப்ராஸஸ் மேனேஜ்மென்ட் மாட்யுல் அதன் பொறுப்புகளை கடைசி ஸ்லைடில் பார்த்தோம் எனவே இந்த ஸ்லைடு மெமரி மேனேஜ்மென்ட் பகுதியை பற்றி சொல்கிறது எனவே இது ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் மற்றொரு பொறுப்பு எனவே அது செய்ய வேண்டிய அத்தியாவசிய வேலைகள் என்ன என்பதை பார்ப்போம் பின்னர் ஸ்டோரேஜ் மேனேஜ்மென்ட் பகுதி உள்ளது எனவே தகவல் சேமிப்பகத்தின் ஒரே மாதிரியான லாஜிக்கல் பார்வையை ஆப்பரேட்டிங் ஸிஸ்டம் வழங்குகிறது எனவே ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யுட் ஆகும்போது உள்ளடக்கம் பிரதான நினைவகத்திலிருந்து வருகிறதா அல்லது உள்ளடக்கம் நினைவகத்தில் இல்லையா அல்லது இரண்டாம் நிலை சேமிப்பகத்திலிருந்து வருகிறதா என்பதை அந்த ப்ரோக்ராம் புரிந்துகொள்வதில்லை ப்ரோக்ராமுக்கு அது புரியாது ஆனால் பிஸிக்கலாக ப்ரோக்ராமின் சில பகுதிகள் பிரதான நினைவகத்தில் இருக்கலாம் மற்றும் சில பகுதிகள் இரண்டாம் நிலை சேமிப்பகத்தில் இருக்கலாம் எனவே லாஜிக்கலாக மாெத்த விஷயமும் ஓரேயாெரு சேமிப்பகமாகும் பிரதான நினைவகம் ஸிபியு ரெஜிஸ்டர் டிஸ்க்குகள் ஆகிய அனைத்தும் இந்த லாஜிக்கல் சேமிப்பகத்தின் ஒரு பகுதியாகும் எனவே இந்த லாஜிக்கல் சேமிப்பகத்திற்கான இந்த அணுகல் சீரானது எனவே ப்ரோக்ராம் இயங்கும்போது அது எல்லாவற்றையும் மெமரி லாெக்கேஷனாக பார்க்கிறது மேலும் இந்த குறிப்பிட்ட நினைவக முகவரியின் உள்ளடக்கம் அதற்கு தேவை என்றும் அது கிடைக்கிறதா என்பதையும் OS காண வேண்டும் என்றும் அது கூறுகிறது அது கிடைத்தால் அந்த மதிப்பைக் கொடுக்கும் அது கிடைக்கவில்லை என்றால் இரண்டாம் நிலை சேமிப்பகத்திலிருந்து பெறப்பட்ட மதிப்பை திருப்பித் தர வேண்டும் எனவே இந்த வழியில் வெவ்வேறு ஸ்டோரேஜ் மேனேஜ்மென்ட் சிக்கல்கள் நமக்கு உள்ளன எனவே இந்த ஸ்டோரேஜ் மேனேஜ்மென்ட் மாட்யுல்கள் லாஜிக்கல் ஸ்டோரேஜ் யூனிட்டின் பிஸிக்கல் பண்புகளை அப்ஸ்ட்ரேக்ட் செய்யும் எனவே அது ஒரு ஃபைல் என்று அழைக்கப்படுகிறது எனவே அது ஃபைல்களின் தொகுப்பை கொண்டிருக்கும் சில மெமரி லாெக்கேஷன்களை அணுக வேண்டிய போதெல்லாம் இறுதியில் அது ஒரு ஃபைலை பார்க்க வேண்டும் எனவே ஃபைல்கள் பல வேறுபட்ட சேமிப்பக ஊடகங்களில் சேமிக்கப்படும் அது டிஸ்க்கில் இருக்கலாம் ஃபிளாஷ் நினைவகத்தில் இருக்கலாம் அந்த டேப்பில் இருக்கலாம் எனவே ஃபைல்களை சேமிக்க எண்ணற்ற வெவ்வேறு சேமிப்பக ஊடகங்களை நான் வைத்திருக்கலாம் ஒவ்வொரு ஊடகமும் டிவைஸ் ட்ரைவரால் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே ஒவ்வொரு டிவைஸும் வெவ்வேறானவை ஒரு டிஸ்க் சேமிப்பகத்தின் செயல்பாடு ஃபிளாஷ் நினைவகத்தின் செயல்பாட்டிற்கு சமமானதல்ல எனவே ஒரு OS வடிவமைப்பாளராக அவை ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு பார்வைகளைக் கொண்டிருக்க விரும்பினால் ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தை வடிவமைப்பது சிக்கலாகிறது எனவே என்ன செய்யப்படுகிறதென்றால் தொடர்புடைய சாதனங்களுடன் பேசக்கூடிய டிவைஸ் ட்ரைவர்களை பெற்றுள்ளோம் மேலும் இது ஒரே மாதிரியான அணுகலை எல்லா டிவைஸ்களுக்கும் உருவாக்குகிறது எனவே OS வடிவமைப்பாளராக இது டிஸ்க் ட்ரைவருக்கு செய்திகளை அனுப்ப வேண்டும் இந்த டிவைஸ் ட்ரைவர் அதை டிவைஸிற்கான குறிப்பிட்ட கட்டளையாக மாற்றும் எனவே அந்த வழியில் OS பார்வையிலிருந்து இது ஒரே சீரான பார்வையாகும் எனவே டிவைஸ் ட்ரைவர் மூலம் சீரான பார்வை வழங்கப்படுகிறது மற்றும் அடுத்த கட்டத்தில் டிவைஸ் ட்ரைவர் சாதனங்களின் இன்டர்ஃபேஸ்ஸைக் கொண்டிருக்கும் மேலும் அதைச் செய்வதற்கான சரியான கட்டளைகளை இது வழங்கும் எனவே அணுகல் வேகம் திறன் டேட்டா பரிமாற்ற வீதம் டேட்டா அணுகல் முறை போன்றவற்றை உள்ளடக்கிய சரியான மாறுபட்ட பண்புகள் இருக்கலாம் எடுத்துக்காட்டாக டிஸ்க் எனவே அவற்றின் அணுகல் சீரற்றது எனவே டிஸ்க் ஹெட் எந்த இடத்திற்கும் நகர்த்தப்படலாம் டிஸ்க் சுழன்று டிஸ்க் ஹெட் ஒரு இடத்திற்கு செல்லலாம் அதேசமயம் டேப் வகை சாதனத்திற்கு அணுகல் தொடர்ச்சியானதாக இருக்கும் எனவே நீங்கள் லொகேஷன் X ஐ அணுகியிருந்தால் அடுத்த முறை டிஸ்க் ஹெட் X பிளஸ் ஒன்றில் இருக்கும் பின்னர் X பிளஸ் இரண்டில் இருக்கும் அந்த வழியில் அது ஒவ்வோறு லொகேஷனாக செல்கிறது அந்த வகையில் டேப் அணுகல் தொடர்ச்சியாக இருக்கும் டிஸ்க் அணுகல் இயற்கையில் சீரற்றது திறன் வாரியாக சொன்னால் டேப்பின் திறன் மிகப்பெரியதாக இருக்கலாம் ஆனால் டிஸ்க்கின் திறன் அவ்வளவு இருக்காது எனவே டேட்டா பரிமாற்ற விகிதத்தில் டிஸ்க் டேப்பை விட சிறப்பாக இருக்கும் அது போன்ற சேமிப்பிடம் உள்ளது ஆனால் சேமிப்பக மேலாண்மை ஒரு சிக்கலாகிறது எனவே இந்த வேகத்தில் இருக்கும் வேறுபாட்டையும் மற்றும் மாட்யுல்களின் நடத்தையில் இருக்கும் வேறுபாட்டையும் கவனித்துக் கொள்ளக்கூடிய கொள்கைகளைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் இது ஃபைல் சிஸ்டம் நிர்வாகத்தை பற்றி பேசும் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தின் மற்றொரு மாட்யுல் ஃபைல்கள் ஆகும் ஃபைல்கள் பொதுவாக டைரக்டரிகள் அல்லது ஃபோல்டர்களாக அமைக்கப்படுகின்றன எனவே யார் எதை அணுகலாம் என்பதை தீர்மானிக்க பெரும்பாலான கணினிகளில் அணுகல் கட்டுப்பாடு இருக்கிறது அணுகல் கட்டுப்பாடு என்பது யார் எந்தக் ஃபைலை அணுக அனுமதிக்கப்படுகிறார்கள் என்ற விதிகளின் தொகுப்பாகும் எனவே இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நீங்கள் மல்டி ப்ராேகிராமிங் சிஸ்டம் அல்லது மல்டி பிராஸஸிங் சிஸ்டம் பெற்றிருந்தால் அதில் பல பயனாளர்கள் இருக்கிறார்கள் எனவே ஒரு பயனாளர் வேண்டுமென்றே அல்லது தெரியாமல் வேறு சில பயனாளர்களின் ப்ரோகிராம் கோட் அல்லது ஃபைல் அல்லது டேட்டா போன்றவற்றை மாற்றக்கூடாது எனவே அது நடக்கிறதா இல்லையா என்று OS அதன் மீது ஒரு கட்டுப்பாட்டைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே ஃபைல் நிர்வாகக் கொள்கை இதைச் செய்ய இந்த அணுகல் கட்டுப்பாட்டு நுட்பத்தை பயன்படுத்துகிறது எனவே ஃபைல் மேலாண்மை அமைப்பில் OS ன் செயல்பாடுகள் என்னவென்றால் ஃபைல்கள் மற்றும் டைரக்டரிகளை உருவாக்குதல் மற்றும் நீக்குதல் ஃபைல்கள் மற்றும் டைரக்டரிகளை கையாளுவதற்கான பிரிமிடிவ்ஸ் ஃபைல்களை இரண்டாம் நிலை சேமிப்பகத்தில் மேப்பிங் செய்தல் ஃபைல்களை நிலையான சேமிப்பக ஊடகத்தில் பேக்கப் செய்தல் ஆகியவை அடங்கும் எனவே ஒரு ப்ராேகிராம் செயல்படும்போது திடீரென்று அது ஒரு ஃபைலை திறக்க முயற்சிக்கலாம் எனவே அந்த வசதி வழங்கப்பட வேண்டும் இதேபோல் ஒரு ப்ராேகிராம் ஃபைலை படிக்க அல்லது எழுத விரும்பலாம் அந்த வசதியும் வழங்கப்பட வேண்டும் ஃபைல்களை சரியான கட்டமைப்பாக ஒழுங்கமைக்க டைரக்டரி அமைப்பு வழங்கப்படலாம் ஒரு ஃபைலின் பெயரைக் கொடுத்தால் அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது ஏதேனும் ஒரு டைரக்டரியில் ஒரு ஃபைல் இருக்கலாம் இப்போது பிஸிக்கலில் அது ஒரு டிஸ்க் சேமிப்பிடமாக இருந்தால் அது அந்த டைரக்டரி போன்றவற்றை எல்லாம் கொண்டிருக்கவில்லை எனவே அது என்ன கொண்டிருக்கிறதென்றால் சில ஸெக்டார் முகவரிகளை காெண்டிருக்கின்றன அந்த ஃபைல் ஏதேனும் ஸெக்டார் முகவரியில் தொடங்குகிறது x y z ஃபைலை திறக்க ஒரு ப்ரோகிராம் கணினியைக் கேட்டுள்ளது என்றால் ஒரு குறிப்பிட்ட ஃபைலிற்கான ஸெக்டார் முகவரியை எவ்வாறு கண்டுபிடிப்பது இப்போது தொடர்புடைய டிஸ்க் ஸெக்டார் எண் என்ன என்பதை அறிய வேண்டும் இதுதான் மேப்பிங்கில் உள்ள சிக்கல் ஆகும் எனவே ஃபைலின் பெயரை சேமிப்பக முகவரியில் மேப்பிங் செய்வது ஒரு முக்கியமான விஷயம் மற்றும் சில நேரம் நாம் பேக்கப் எடுக்க வேண்டும் ஏனென்றால் கணினி செயலிழப்பு இருந்தால் எல்லா உள்ளடக்கங்களும் இழக்கப்படும் எனவே நிலையான சேமிப்பகத்தில் கணினியின் பேக்கப் பெற்றிருக்கவேண்டும் இரண்டாம் நிலை சேமிப்பக மேலாண்மை பகுதி வழக்கமாக டிஸ்க்குகள் பிரதான நினைவகத்தில் பொருந்தாத டேட்டாவை அல்லது நீண்ட காலத்திற்கு வைக்கப்பட வேண்டிய டேட்டாவை சேமிக்கப் பயன்படுகின்றன எனவே அவை டிஸ்க்கில் வைக்கப்படுகின்றன சரியான மேலாண்மை என்பது முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் டிஸ்க் முக்கிய நினைவகத்தை விட மிகவும் மெதுவாக உள்ளது எனவே நான் அதைச் சொல்லும்போது எனது டேட்டாவின் சில பகுதி பிரதான நினைவகத்தில் பொருந்தவில்லை அதனால்தான் அதை இரண்டாம் நிலை சேமிப்பகத்தில் வைத்திருக்கிறேன் பின்னர் அந்தத் டேட்டா தேவைப்படும்போது அது மீண்டும் முக்கிய நினைவகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் மேலும் இது ஒரு திறமையான பாணியில் செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் அந்த குறிப்பிட்ட டேட்டா ரெஃபர் செய்யப்படும்போது இரண்டாம் நிலை சேமிப்பகத்தை அணுகத் தொடங்கினால் அணுகல் நேரம் அதிகரிக்கக்கூடும் எனவே நான் ஒரு சற்று முன்னதாகவே செயலாக்க முடியும் என்றால் டேட்டாவை சற்று முன்னதாகவே பெற முடிந்தால் அந்தத் டேட்டாவை சரியான நேரத்தில் பெறலாம் எனவே இந்த வழியில் இந்த சேமிப்பக மேலாண்மை ஒரு முக்கியமான சிக்கலாக மாறுகிறது மேலும் இரண்டாம் நிலை சேமிப்பகத்திலிருந்து பிரதான நினைவகத்திற்கு டேட்டாவை எப்போது பெறுவீர்கள் எனவே இதுவும் ஒரு சிக்கல் எனவே முறையான மேலாண்மை முதன்மையான முக்கியத்துவம் வாய்ந்தது கணினி செயல்பாட்டின் முழு வேகம் என்பது டிஸ்க் துணை அமைப்பு மற்றும் அதன் அல்கரிதம் பாெறுத்து உள்ளது எனவே டிஸ்க் அணுகல் என்பது மிக முக்கியான பிரச்சனை டிஸ்க் மேலாண்மை பகுதிக்கு வரும்போது நாம் இதனை காண்போம் எனவே ஆப்பரேட்டிங் ஸிஸ்டத்தின் செயல்பாடுகளைப் பொறுத்தவரை இதில் காலியான இடமேலாண்மை உள்ளது கணினியில் ஃபைல்கள் உருவாக்கப்பட்டு நீக்கப்படுகின்றன எனவே அது டிஸ்க்கில் சில காலியான இடங்களை உருவாக்குகிறது இப்போது சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த முழு டிஸ்க்கிலும் நம்மிடம் உள்ள இந்த சிறுசிறு காலியான இடங்கள் துண்டு துண்டாக இருக்கலாம் இந்த காலியான இடங்களை ஒன்றாகப் பயன்படுத்துவதை இது தடுக்கிறது எனவே இந்த காலியான இடமேலாண்மை மிக முக்கியமான பிரச்சனை அடுத்து சேமிப்பக ஒதுக்கீடு ஒரு ஃபைலை உருவாக்க விரும்பும் ஒரு ப்ராஸஸுக்கு டிஸ்க்கை எவ்வாறு ஒதுக்குகிறீர்கள் அந்த சேமிப்பக ஒதுக்கீடு ஒரு சிக்கலாகிறது பின்னர் டிஸ்க் திட்டமிடல் வெவ்வேறு செயல்முறைகளிலிருந்து டிஸ்க்கை அணுக பல கோரிக்கைகள் இருந்தால் எந்த வரிசையில் அந்த அணுகல்களை வழங்குகிறோம் ஏனெனில் இது ஒரு மின் இயந்திர சாதனம் என்பதால் டிஸ்க் ஹெட் இயக்கம் நேரம் எடுக்கும் எனவே இது ட்ராக் எண் 1 முதல் 10 வரை செல்ல வேண்டுமானால் அதைச் செய்வதற்கு சிறிது நேரம் எடுக்கும் எனவே இந்த இயக்கம் குறைக்கப்படும் வகையில் எனது ரிக்கொஸ்டை எல்லாம் திட்டமிட முடிந்தால் கணினியிலிருந்து சிறந்த செயல்திறனைப் பெறுவேன் இதனால் இந்த டிஸ்க் திட்டமிடல் ஒரு முக்கியமான சிக்கல் சில சேமிப்பகங்கள் வேகமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் ஆப்டிகல் சேமிப்பகம் மேக்னடிக் டேப் போன்ற மூன்றாம் நிலை சேமிப்பகங்கள் மிக வேகமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் அதன் திறன் மிகப்பெரியதாக இருக்க வேண்டும் ஆனால் அவை OS அல்லது அப்பிளிகேஷன்களால் நிர்வகிக்கப்பட வேண்டும் கேஷ் மெமரி என்ற கருத்து உள்ளது இது ஒரு முக்கியமான கொள்கையாகும் ஏனென்றால் டேட்டா பல நிலைகளில் வைக்கப்படலாம் மற்றும் கேஷ் என்பது சிபியுவுக்கு மிக நெருக்கமான ஒன்று எனவே இந்த கேஷை அணுகும்போது டேட்டா கிடைத்தால் பின்னர் முக்கிய நினைவக அணுகல் அல்லது இரண்டாம் நிலை சேமிப்பக அணுகல் போன்றவை தவிர்க்கப்படலாம் எனவே அந்த வகையில் நான் செயல்திறன் மேம்பாடுகளைக் கொண்டிருக்க முடியும் இது வேகமான சேமிப்பகத்தை வழங்குகிறது மற்றும் கேஷின் அளவு சிறியதாக இருக்கிறது கேஷ் விலை அதிகமாக இருப்பதால் இயற்கையாகவே அந்த கேஷ் அளவு சிறியதாக இருக்கும் எனவே நீங்கள் கேஷில் எந்தத் டேட்டாவைச் சேமிக்கிறீர்கள் அதை எவ்வாறு அணுகலாம் என்பதை கேஷின் நிர்வாகக் கொள்கை தீர்மானிக்கும் இந்த கேஷ் நிர்வாகக் கொள்கை கணினியின் செயல்திறனை தீர்மானிக்கும் எனவே நீங்கள் பல்வேறு நிலை சேமிப்பகங்களைப் பார்த்தால் அவற்றில் சிபியு ரெஜிஸ்டர்களின் வழக்கமான அளவு 1 கிலோபைட்டிற்கும் குறைவாக உள்ளது கேஷ் 16 மெகாபைட் பிரதான நினைவகம் 64 கிகாபைட் உள்ளது பின்னர் ஸாலிட் ஸ்டேட் டிஸ்க் 1 டெராபைட் மேக்னடிக் டிஸ்க் 10 டெராபைட்டுக்கும் குறைவானது எனவே அளவுகள் உண்மையில் ரெஜிஸ்டரிலிருந்து மேக்னடிக் டிஸ்க் என்ற திசையில் அதிகரிக்கிறது மறுபுறம் செயல்படுத்தல் தொழில்நுட்பம் வெவ்வேறு செயல்படுத்தல் தொழில்நுட்பங்கள் உள்ளன அணுகல் நேரம் ஒரு முக்கியமான காரணி எனவே சிபியு ரெஜிஸ்டர்களின் அணுகல் நேரத்தை நீங்கள் பார்த்தால் அவை நானோ விநாடிகளின் ரேஞ்சில் மிகச் சிறியதாக இருக்கும் அதேசமயம் நீங்கள் மேக்னடிக் டிஸ்க்கை பார்த்தால் இது மிகவும் அதிகமாக இருக்கிறது பேன்ட்விட்த் என்பது ஒரு விநாடிக்கு எத்தனை மெகாபைட் மாற்ற முடியும் என்பது அது ஸிபியு ரெஜிஸ்டரில் மிகவும் அதிகபட்சமாக உள்ளது நீங்கள் மேக்னடிக் டிஸ்க்குகளுக்குச் செல்லும்போது அது குறைவாக உள்ளது எனவே உங்களிடம் உள்ள டேட்டா வகை மற்றும் அது எவ்வளவு முக்கியமானது அது எத்தனை முறை அடிக்கடி தேவைப்படுகிறது என்பதைப் பொறுத்து அந்த குறிப்பிட்ட டேட்டாவை எந்த நிலையில் வைக்கலாம் என்பதை தீர்மானிக்கலாம் எனவே இந்த முடிவை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எடுக்க வேண்டும் அடுத்தாக ஹார்ட் டிஸ்க்கில் இருந்து பிரதான நினைவகத்திற்கு டேட்டாவை இடம்பெயர்வு செய்வது இருக்கிறது இதனை நான் ஏற்கனவே விவாதித்துள்ளேன் இதில் கேஷ் ஒத்திசைவு சிக்கல் வரலாம் ஏனெனில் டேட்டா அனைத்து நிலைகளிலும் சீராக இருக்க வேண்டும் அடுத்து IO துணை அமைப்பு என்று அழைக்கப்படுவது இருக்கிறது IO சாதனங்கள் கணினியில் உள்ளன எனவே கணினியின் பயனாளராக நீங்கள் ஒவ்வொரு IO சாதனத்தையும் தனித்தனியாக பார்க்கக்கூடாது எனவே ஒரு சீரான இன்டர்ஃபேஸ் இருக்க வேண்டும் எனவே இந்த சீரான IO சாதன அணுகலை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வசதியை ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வழங்க வேண்டும் பின்னர் பாதுகாப்பு வழிமுறை உள்ளது நான் ஏற்கனவே கூறியது போல ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் மல்டி ப்ராஸஸிங் சிஸ்டத்திற்காக நாம் பல பயனாளர்களைப் பெற்றிருப்போம் ஒரு பயனாளர் பிற பயனாளரின் ப்ரோகிராம் அல்லது டேட்டாவை அணுக அனுமதிக்கப்படக்கூடாது இதேபோல் பயனாளர் ஐடிக்களின் அடிப்படையில் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இந்த பாதுகாப்பு சிக்கல்களுக்கு பின்னர் செல்லலாம் முடிவாக ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கணினி வன்பொருள் மற்றும் பயனாளர்களுக்கு இடையிலான இன்டர்ஃபேஸாக செயல்படுகிறது இது கணினியை பயனாளர் நட்பு முறையில் பயன்படுத்தக்கூடியதாக மாற்றுகிறது கணினி அமைப்பில் வெவ்வேறு வன்பொருள் மற்றும் மென்பொருள் வளங்களின் பயன்பாட்டைக் கட்டுப்படுத்துகிறது எனவே ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்றால் என்ன என்பது பற்றி நாம் விவாதித்தோம் மேலும் அங்குள்ள குறிப்பிட்ட செயல்பாடுகள் அதாவது செயல்முறை மேலாண்மை நினைவக மேலாண்மை சேமிப்பு மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றைக் கண்டோம் எனவே அடுத்தடுத்த வகுப்புகளில் இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக கவனித்து அதைத் தொடருவோம்